1 வது நிலையின் தீர்வைப் பற்றி விவாதிக்காமல் நாம் 2 வது நிலையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் பின்னர் இரண்டு நிலைகளுக்கான தீர்வை காண்போம் இங்கு நிலை 2 என்பது 1 α 2 மற்றும் அந்த நிலையின் மாற்றப்பட்ட தீர்வானது பின்வருமாறு இங்கு இரண்டாவது பகுதி க்கு சமமாகும் நிலை 1 ஐப் பார்த்தால் அவை நமது கோவை ஆகும் அதாவது லாப்லாஸ் மாற்றத்திற்கு இன்னும் ஒரு முடிவை நாம் நினைவுபடுத்த வேண்டும் எனவே பின்வருவனவற்றை நினைவுகூர்க

இந்த கோவையின் நேர்மாறு மாற்றத்தை நாம் மதிப்பீடு செய்தால் அவை நேர்மாறு மாற்றத்தில் ன் தொகையிடலைத் தவிர வேறொன்றுமில்லை என்று தெரியவருகிறது எனவே இரண்டு நிலைகளையும் இணைத்து அவற்றிற்க்கு தீர்வைக் காண்போம் நிலைகள் 1 மற்றும் 2 ஐ இணைத்து நேர்மாறு லாப்லாஸ் மாற்றத்தை மாறி s ஐப் பொறுத்து பயன்படுத்தி y ன் தீர்வு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது

இங்கு மாற்றப்பட்ட தளத்தில் நாம் பகுதியினை காண்கிறோம் அல்லது சமிக்கை செயலாக்க எடுத்துக்காட்டு நிலையில் ஒடியி னை தொடர்புபடுத்த முடியும் கணத்தாக்கு எதிர்ச்செயல் சார்புகளின் பகுதியாக இதனை தொடர்புபடுத்த முடியும் இவை ஒடியி ல் உள்ள கணத்தாக்கு எதிர்ச்செயல் சார்புகள் அல்லது மாறும் தளத்திலுள்ள பகுதிற்க்கு தொடர்புபடுத்தப்படுகின்றது நேர்மாறுக்கு மதிப்பீடு செய்வதன் மூலம் இக்கணக்கிற்கு தீர்வு கிடைக்கின்றது எனவே நான் அதை மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் மேலும் எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நாம் அதைச் செய்வதற்கு முன் பின்ன சீரிசை அலையியற்றியின் சில குறிப்பிட்ட நிலைகளைப் பற்றி விவாதிப்போம் குறிப்பாக α 1 என இருந்தால் ஆல்பா ஒரு பின்னம் என்பதற்கு பதிலாக ஆல்பாவின் வரிசை 1 இன் வகைக்கெழு என எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் மீண்டும் ஒழுங்கான தடையுறு சீரிசை அலையியற்றிற்க்கு வருவோம் நாம் b 2k என்று கருதினால் பிறகு இந்த இரண்டு சார்புகளின் நேர்மாறு மாற்றத்தை விரைவாகக் காணலாம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை நான் காண்பிக்கப் போகிறேன் எனவே நாம் நேர்மாறு மாற்றத்தைப் பயன்படுத்தினால் பின்வரும் தீர்வு y ஐப் பெறலாம் ஆகவே மூன்று நிலைகளில் ஒரு நிலையைப் பற்றி விவாதிப்போம் ω k க்கு இதேபோல் ω k மற்றும் ω k என்ற 2 நிலைகளுக்கும் காணலாம் எனவே ω k ஒத்ததிர்வு நிலையாக இருக்கும் என்பதை நாம் காண்கிறோம் மற்றும் ω k எனில் காஸ் அதிபரவளையம் மற்றும் சைன் அதிபரவளையம் அடிப்படையில் தீர்வைப் பெறலாம் இந்த 2 நிலைகளையும் மாணவர்களின் பயிற்சிக்கு விடப்படுகின்றன இது ஒரு ஒழுங்கான தடையுறு சீரிசை அலையியற்றி நிலை அதாவது α 1 ஆகும் இப்பொழுது நாம் மற்றொரு உதாரணத்திற்கு செல்வோம் அதற்கு முன் பின்ன பிடியி க்கான கிரீன் Green's சார்பு எனப்படும் மற்றொரு கருத்தை அறிமுகப்படுத்துகிறேன் பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகளை தீர்க்கத் தொடங்குவதற்கு முன் கிரீன் Green's சார்பானது பகுப்பாய்வு மற்றும் இச்சமன்பாடுகளுக்கான தீர்வை எளிதாக்குகிறது கிரீன் Green's சார்பு என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் பிடியி க்குச் செல்வதற்கு முன்பு ஒடியி இல் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் மாறிலி கெழுக்களுடன் பின்வரும் பின்ன வரிசை ஒடியி க்களை எடுத்துக்கொள்வோம் மற்றும் அவற்றின் ஆரம்ப நிபந்தனைகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன ODE க்கு லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தி நாம் பெறுவது பின்னர் நேர்மாறு லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தி நாம் பெறுவது இங்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பின்வருமாறு மாற்றி எழுதலாம்

விவரிக்கப்பட்ட ஒடியி ஆனது கிரீன் Green's சார்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது வகைக்கெழு செயலியை தலைகீழாக மாற்றும்போது அல்லது லாப்லாஸ் மாற்றத்தில் தளத்தின் ஒரு கோவையாக இருந்தால் அதனுடன் தொடர்புடைய பின்ன தொகையிடல் செயலியை மதிப்பீடு செய்வதாகும் நாம் நேர்மாறு எடுக்கும்போது கிரீன்Green's சார்பு எனப்படும் தொடர்புடைய சார்பினைப் பெறப்போகிறோம் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் நம்மிடம் மற்றொரு பின்ன வரிசை ஒடியி உள்ளது

இப்போது இக்கணக்கிற்கான தீர்வை கண்டறிந்தால் D ஐ பொறுத்து லாப்லாஸ் மற்றும் நேர்மாறு லாப்லாஸ் மாற்றத்தை பயன்படுத்தி தீர்வைப் பெறலாம் அதாவது தீர்வு ஆகவே வலது புறத்தின் நேர்மாறு மாற்றத்தினை உடனே பெற சில படிகள் உள்ளன கிரீன் Green's சார்பு G யினை பின்வரும் கோவையின் நேர்மாறு லாப்லாஸ் மாற்றமாக இருக்கும் என்பதை நாம் காண்கிறோம் இவை ஆல்பா மற்றும் பீட்டா ஆகிய இரண்டையும் சமமாகக் கொண்ட மிட்டாக் லெஃப்லர் விரிவாக்கம் மற்றும் குறிப்பிட்ட ஒடியி க்கான கிரீன் Green's சார்பு ஆகும் கிரீன் Green's சார்பு ஒடியி க்கு சமமான செயலிலிருந்து வெளிவருகிறது என்பதை நினைவில் கொள்க இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டில் செயலி என்பதை நாம் காண்கிறோம் எனவே கிரீன் Green's சார்பானது ஒடியி க்கு இணையான தொடர்புடைய செயலியின் நேர்மாறு லாப்லாஸ் மாற்றமாகும் கிரீன்Green's சார்பின் முறையை நாம் எப்போதும் பொதுமைப்படுத்தலாம் இது n காலத்திற்கு கிரீன் Green's சார்பின் பொதுவான விளக்கமாகும் n கால பின்ன வரிசை ஒடியி ஐ கொண்டிருந்தால் அவை பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன n வது வரிசை கொண்ட ஒடியி இன் கிரீன் Green's சார்பை கண்டறிந்தால் நாம் செய்ய வேண்டியது செயலியை கொண்டு தீர்வு காண வேண்டும் மற்றும் இந்த செயலியின் தொடர்புடைய லாப்லாஸ் மாற்றத்தின் நேர்மாறு மாற்றத்தைக் கண்டறிய வேண்டும் இதன் மூலம் நாம் சொல்வது இந்த குறிப்பிட்ட நிலையில் உள்ளது

இப்பொழுது நமது விவாதத்தைத் தொடரலாம் மேலும் கிரீன் Green's சார்பின் முறையைப் பயன்படுத்தி சில பின்ன பிடியி களைத் தீர்க்க முயற்சிக்கப் போகிறோம் மற்றும் பின்ன பிடியி இன் சில குறிப்பிட்ட நிலைகளைப் பற்றியும் பார்ப்போம் எனவே பின்ன விரவல் சமன்பாட்டின் விவாதத்தை இப்பொழுது தொடரலாம் பின்ன வகைக்கெழுக்களினால் கொடுக்கப்பட்ட பின்ன விரவல் சமன்பாடு எல்லை நிபந்தனைகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளனஎனில் ஆரம்ப நிபந்தனைகள் பின்வரும் நிபந்தனைகளின் தொகுப்பால் கொடுக்கப்பட்டுள்ளன t 0 -ல் இங்கு மற்றும் கப்பா என்பது விரவல் அல்லது விரவல் மாறிலி எனப்படும் எனவே x எதிர்மறை முடிவிலிலிருந்து முடிவிலிக்கு மாறுபடுவதை காண்கிறோம் ஆகவே f என்பது ஃபோரியர் மாற்றத்தின் தேர்வாக இருக்கும் அதே சமயம் t என்பது எதிர்மறையாக இல்லாமல் இருக்கும் மற்றும் t ஆனது லாப்லாஸ் மாற்றத்தின் தேர்வாக இருக்கும் எனவே நாம் முதலில் ஃபோரியர் மாற்றத்தைப் பயன்படுத்தலாம் அதாவது மாறி x ஐப் பொறுத்து ஃபோரியர் மாற்றம் ஆகும் நாம் இவ்வாறு செய்தால் சமன்பாட்டின் வலது புறத்தில் உள்ள விரவல் சமன்பாடு காலத்தைப் பொறுத்து ஒரு வகைக்கெழு என்பதைக் காணலாம் பின்னர் இச்சமன்பாட்டின் இடது புறத்தை பற்றி காண்போம் ஆரம்ப நிலையைப் பற்றி பார்ப்போம் மற்றும் ஆரம்ப நிபந்தனையின் ஃபோரியர் மாற்றத்தைப் பயன்படுத்தி பின்வருவனவற்றைக் காணலாம்

இவற்றை தீர்க்க வேண்டுமென்றால் நாம் மூலச் சமன்பாட்டை I என எடுத்துக்கொள்வோம் மற்றும் இதனை II என அழைக்கலாம் இப்பொழுது ஒடியி ஐ II ஆல் தீர்க்க வேண்டும் மற்றும் 2 ஆல் வழங்கப்பட்ட ஒடியி ஆனது ஓரளவு மாறும் தளத்திலும் மற்றும் ஓரளவு இயற்பியல் தளத்திலும் உள்ளது எனவே நாம் மேலும் முன்னேறி II ஆல் வழங்கப்பட்ட சமன்பாடுகளின் தொகுப்பில் மாறி t ஐப் பொறுத்து லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தப் வேண்டும் ஆகையால் பின்ன வகைக்கெழுவின் லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் இங்கு 0 α 1 ஆகும் நாம் பின்வருவனவற்றை நினைவுகூர்வோம் இங்கு நாம் கூட்டு மாற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் தீர்வானது ஃபோரியர் லாப்லாஸ் மாற்றத்தில் உள்ளது மாற்றப்பட்ட மாறி k s ஐ பொறுத்து கூட்டு ஃபோரியர் லாப்லாஸ் மாற்றமானது இக்கோவையை சமன்பாடு III என்று அழைக்கலாம் இவை ஃபோரியர் மற்றும் லாப்லாஸ் மாற்றம் ஆகிய இரண்டின் பயன்பாடாகும் அதாவது ஃபோரியர் தளத்தில் மாற்றப்பட்ட ஆரம்ப நிலையைப் பயன்படுத்தி காண வேண்டும் சமன்பாடு III இல் நேர்மாறு லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தினால் விண்வெளியைப் பொறுத்து மாற்றப்பட்ட தளத்தின் தீர்வைப் பெறலாம் ஆனால் நேரத்தைப் பொறுத்து இயற்பியல் தளமானது பின்வருமாறு இது மிட்டாக் லெஃப்லர் விரிவாக்கம் ஆகும் எனவே நேர்மாறு லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தி பின்வருவனவற்றைப் பெறலாம் இங்கு இந்த கணக்குகளில் சில சமச்சீர் தன்மை உள்ளது என்பதை நினைவில் கொள்க இங்கு சமச்சீர்தன்மையானது k வை பொறுத்ததாகும் விண்வெளியைப் பொறுத்து சமச்சீர் தன்மையை மாற்றினாலும் மற்றும் k1 ற்கு பதில் குறை k ஆக மாற்றினாலும் தீர்வு மாறாது கொடுக்கப்பட்ட கணக்குகளின் சமச்சீர் தன்மை காரணமாக வழக்கமான ஃபோரியர் தொகையிடலுக்கு பதிலாக கொசைன் தொகையிடலைப் பயன்படுத்தப் போகிறோம் தொகையிடலின் வழியாக சார்பின் நேர்மாறு கிரீன் Green's சார்பு எனப்படும் கிரீன் Green's சார்பினை மதிப்பீடு செய்ய மேலும் ஒரு படி சாத்தியமாகும் மதிப்பீடு செய்தவுடன் கோவை IV னை பயன்படுத்தி தீர்வைப் பெறலாம் இப்பொழுது கோவை V னை மதிப்பீடு செய்வோம் ஆனால் தொகையிடலை மதிப்பீடு செய்வதற்கான நேரடி முறை எதுவும் இல்லை என்பதைக் காண்கிறோம் எனவே அதைச் செய்ய முதலில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்பதற்கு V இன் லாப்லாஸ் மாற்றத்தை எடுத்துக்கொள்வோம் மாறி t ஐப் பொறுத்து லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்துவோம் அந்நிலையில் பகுதி தொகையிடல் முறையினை பயன்படுத்தி குறிப்பிட்ட தொகையிடலின் தீர்வை பெற முடியும் என்பதை நினைவில் கொள்க எனவே இக்கோவையை தொகையிட பகுதி தொகையிடல் முறையினை பயன்படுத்தலாம் ஆகையால் தொகுதியை இரண்டாவது சார்பாகவும் பகுதியை முதல் சார்பாகவும் தேர்வு செய்வதன் மூலம் பின்வரும் கிரீன் Green's சார்பினை பெறலாம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கோவையின் கிரீன் Green's சார்பானது பகுதி தொகையிடலினைப் பயன்படுத்துவதன் மூலம் எளிதாக பெற முடியும் என்பது நமக்கு தெரியும் இவை கிரீன் Green's சார்பின் லாப்லாஸ் மாற்றம் ஆகும் அதாவது நாம் இன்னும் சில படிகளை பின்பற்ற வேண்டியிருக்கிறது எனவே இதனை படி எண் VI என்று அழைக்கலாம் இப்போது படி எண் VI க்கு நேர்மாறு மாற்றத்தை எடுக்க வேண்டும் எனவே படி எண் VI க்கு நேர்மாறு லாப்லாஸ் மாற்றத்தைப் பயன்படுத்தி கிரீன் Green's சார்பினைப் பெறலாம் இங்கு சார்பானது எனவே பின்ன விரவல் சமன்பாட்டிற்கான தீர்வைக் கண்டறிய சார்பின் படி எண் IV இல் செருகுவதன் மூலம் தீர்வு காணப்படுவதைக் பார்க்கிறோம் இவ்விவாதத்தை முடித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நிலையை வழங்கலாம் குறிப்பாக நாம் α 1 ஐ தேர்வு செய்ய வேண்டும் இது வழக்கமான விரவல் சமன்பாடு ஆகும் எனவே கிரீன் Green's சார்பானது இது விரவல் சமன்பாட்டிற்கான பண்டைய கர்னல் என்பதைக் காண்கிறோம் α 1 என்று செருகுவதன் மூலம் வழக்கமான நிலையினை திரும்பப் பெறலாம் மற்றும் α 2 என்று செருகுவதன் மூலம் பண்டைய அலை சமன்பாட்டைப் பெறலாம் எனவே மற்றொரு நிலையைப் பார்ப்போம்